வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக்கின் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நாம் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் பின்னர் இந்த வார தொகுதிகளின் கடைசி இரண்டு விரிவுரைகளில் இருக்கிறோம் இந்த வாரம் குறிப்பாக நான் பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்தி வருகிறேன் கடந்த சொற்பொழிவில் நான் ஒரு புதிய சொல்லை அறிமுகப்படுத்தினேன் பின்னர் இதைத் தொடருவோம் இந்த ஜைகார்னிக் விளைவு ஆனால் இந்த விளைவைப் பார்க்க முயற்சிப்போம் உற்பத்தித்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இது தொகுதி 5 மற்றும் முற்றிலும் இது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் 17 வது விரிவுரையாக இருக்கும் இந்த விரிவுரைகளைப் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் என்று நம்புகிறேன் வழக்கம் போல் கடந்த விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதற்கான விரைவான சிறப்பம்சத்துடன் தொடங்க விரும்புகிறேன் நீங்கள் மறந்துவிட்டால் முந்தையதில் நாங்கள் செய்ததை விரைவாக மீட்டெடுக்கலாம் கடந்த சொற்பொழிவில் நான் கேட்ட மிக முக்கியமான கேள்வி ஏன் சிலரால் மின்னல் நொடியில் தங்கள் பழக்கத்தை மாற்ற முடிகிறது மற்றவர்களால் யுகங்கள் ஆனாலும் செய்யமுடியவில்லை ஏன் நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுக்க விரும்பினாலும் சில பழக்கங்களை உங்களால் மாற்ற முடியவில்லை பின்னர் வேறொருவர் அதை மிக விரைவாக மாற்றுகிறார் டோபமைன் செயல்படும் விதத்தில் உண்மையில் பதில் உள்ளது என்று நான் சொன்னேன் மற்றும் நல்ல அல்லது கெட்ட பழக்கவழக்கங்களைப் பயன்படுத்தி நம்மையே உருவாக்க அல்லது அதிகரிக்க நாம் அதைப் பயன்படுத்தும் விதத்தில் உள்ளது இப்போது அது தவிர சிலர் விரைவாக மாற முடிகிறது ஏனென்றால் அவர்கள் தங்கள் சுய விழிப்புணர்வை அதிகரித்துள்ளனர் சுய விழிப்புணர்வின் அம்சங்களுடன் அறிமுக சொற்பொழிவைத் தொடங்கினோம் பின்னர் நீங்கள் அதைக் கடந்து படித்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் சுய விழிப்புணர்வை அதிகரிக்கும் பாதையில் இருக்கிறீர்கள் பின்னர் நாம் உணர்வுகளைப் பற்றியும் பேசினோம் எனவே யதார்த்தத்தைப் பற்றிய சரியான உணர்வுகள் பற்றியும் பேசினோம் இது நல்ல பழக்கம் என்றால் என்ன கெட்ட பழக்கம் என்றால் என்ன என்பதை மதிப்பீடு செய்ய வைக்கிறது கடைசியாக உங்களால் டோபமைனை மிகவும் ஆக்கபூர்வமான முறையில் பயன்படுத்த முடிய வேண்டும் ஏனெனில் டோபமைன் போதை பழக்கத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இப்போது கெட்ட பழக்கங்கள் வழக்கமாக அந்த சூழ்நிலைகளில் உருவாகின்றன அங்கு இன்பத்தைத் தேடுவது எளிது இதன் மூலம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு நீங்கள் வேதனையான அல்லது உடன்படாத அனுபவங்களைத் தவிர்க்க முடியும் இதன் பொருள் என்னவென்றால் ஒருபுறம் நீங்கள் உடனடி மகிழ்ச்சியைத் தரும் மிகச் சிறந்த செயல்களைத் தேட முடியும் அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நினைக்கும் ஒன்றைத் தவிர்க்க முடியும் உதாரணமாக ஒருவரைப் பார்க்காதது அல்லது ஒரு செயலைச் செய்ய முயற்சிக்காதது என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் மற்ற விஷயம் என்னவென்றால் நீங்கள் சென்று ஒரு விருந்தில் சேர்கிறீர்கள் சிறிது நேரத்திற்கு விருந்தை அனுபவிக்கிறீர்கள் அது ஒரு பிறந்த நாள் விருந்து பின்னர் நீங்கள் பதற்றமடைகிறீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய விரும்பாத அந்த விரும்பத்தகாத செயலை முடிப்பதில் ஈடுபட்டுள்ள பதற்றத்திலிருந்து உங்கள் மனம் முற்றிலும் வெளியேறுகிறது பின்னர் நான் இந்த ஜைகார்னிக் விளைவைப் பற்றி பேசினேன் இது உண்மையில் முடிக்க வேண்டிய கட்டாயத் தேவையை எடுத்துக்காட்டுகிறது இது உண்மையில் உந்துதல் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது இது நமது மூளை உண்மையில் இதை சுரக்க காரணமாகும் இது நமக்கு வெகுமதி அளிப்பதற்கோ அல்லது தண்டிக்கும் வகையில் நமக்கு வழங்காமல் இருப்பதற்கோ இந்த மகிழ்ச்சியை வழங்குவதற்கு பொறுப்பாகும் இப்போது இந்த டோபமைனைப் பற்றிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் அதைத் தூண்டுவதற்கு ஒரு நல்ல பழக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது கெட்ட பழக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்களா என்பது உண்மையில் தெரியாது இப்போது இந்த உளவியல் புரிதலைப் பயன்படுத்தலாம் என்று நான் சொன்னேன் உணர்ச்சிபூர்வமான முறிவுகளிலிருந்து நாம் ஏன் வெளியே வர முடியாது என்பதைப் பார்க்க ஏனென்றால் நீங்கள் ஈடுபடும் எந்தவொரு உணர்ச்சிபூர்வமான உறவும் உண்மையில் திட்டமிடப்பட்ட பல செயல்பாடுகள் மற்றும் தொடங்கப்பட்ட பல செயல்பாடுகளுடன் உங்களை தொடர்புபடுத்துகிறது திடீரென்று பிரிவு ஏற்படுகின்ற போது எனவே இது நிறைய முழுமையற்ற பணிகளை விட்டுச்செல்கிறது எனவே அந்த நபர் ஒற்றுமையின்மை அல்லது அவமதிப்பை உணர்கிறார் இப்போது நீங்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் மீண்டும் டோபமைன் வழியில் சென்று நீங்கள் புதிய இலக்குகளை உருவாக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் குறிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் உடல் பருமனை வளர்த்துக் கொண்டால் உடற்தகுதியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் அல்லது ஆக்கபூர்வமான எழுதுதல் போன்ற வேறு ஏதாவது ஒன்றை முயற்சி செய்யுங்கள் இது ஒரு இலக்கை அடையும் ஒவ்வொரு முறையும் டோபமைனின் புதிய தொகுப்பை வெளியிடும் பின்னர் நீங்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சியைப் பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் மேலும் உணர்ச்சிபூர்வமான முறிவுகளுடன் தொடர்புடைய எதிர்மறையான சிந்தனையிலிருந்து மெதுவாக நீங்கள் வெளியே வருவீர்கள் மற்றும் இந்த ஜைகார்னிக் விளைவுக்கு நன்றி நீங்கள் அதை முழுமையடையாமல் விட்டதால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த விரும்பினாலும் எண்ணங்கள் உங்கள் மூளையில் வந்து ஊடுருவிக் கொண்டிருந்தன இப்போது நான் சொன்ன மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஏதேனும் எச்சங்கள் இருந்தால் நீங்கள் அதை முழுமையாக எரித்துவிடுங்கள் அல்லது அதை புதைத்து விடுங்கள் அல்லது அதிலிருந்து விலகி இருங்கள் நீங்கள் ஒன்றாக ஹேங்அவுட் செய்யும் இடங்கள் நீங்கள் அந்த இடத்திற்குச் செல்லாதீர்கள் அதிலிருந்து முழுமையாக வெளியே வாருங்கள் புதிய செயல்பாடுகளில் உங்களை மூழ்கடித்து புதிய டோபமைன் நன்மைகளைப் பெறுங்கள் பின்னர் காலப்போக்கில் நீங்கள் உண்மையில் அதை அதை கடந்து வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் முந்தைய சொற்பொழிவில் நான் அதற்கு அதற்கு அதிக நேரம் செலவிடவில்லை நான் சொன்ன மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மற்ற நபர் உங்களுக்காக செய்த மோசமான விஷயங்களை நினைவூட்டுதல் இப்போது வழக்கமாக ஒரு உணர்ச்சிபூர்வமான முறிவு நிகழ்ந்தால் ஆரம்பத்தில் ஒருவித கசப்பு ஒருவித துக்கம் உள்ளது ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு என்ன நடக்கிறது மூளை எப்போதும் திரும்பிச் சென்று அந்த நேரத்தில் நடந்த மிகவும் மகிழ்ச்சியான செயல்களை நினைவில் கொள்கிறது அது எப்போதும் அந்த இனிமையான அல்லது மகிழ்ச்சியான தருணங்களுக்குச் செல்ல விரும்புகிறது நீங்கள் இருவரும் ஈடுபட்டிருந்த மிகவும் புகழ்பெற்ற கடந்த காலத்திற்கு செல்ல விரும்புகிறது ஆனால் அது செய்யும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் அது அங்கு சென்று பின்னர் முழுமையற்ற உணர்வுடன் உங்களை விட்டுச் செல்கிறது மேலும் உங்களுக்கு விலகல் அறிகுறிகளைத் தருகிறது உங்களை உடனடியாகச் சுற்றியுள்ள சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது மேலும் மனச்சோர்வு போன்ற பல அதிர்ச்சிகரமான உணர்வுகளை உங்களுக்குத் தருகிறது அது உங்களை தற்கொலைப் போக்குகளுக்கு கூட அழைத்துச் செல்லலாம் இதை எதிர்கொள்ள மற்ற நபர் செய்த நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் டோபமைன் மீண்டும் மீண்டும் உங்கள் மூளையை அந்த வகையான மகிழ்ச்சியைத் தேட வைக்கிறது பின்னர் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த குறிப்பிட்ட நபருடன் மட்டுமே தொடர்புபடுத்தியுள்ளீர்கள் எனவே நீங்கள் மற்ற நபருடன் இணைக்க முடிந்தால் மட்டுமே நீங்கள் அதைப் பெறுவீர்கள் மேலும் அந்த நபர் இனி இல்லை அல்லது அந்த நபர் உங்கள் அருகிலேயே இல்லை அல்லது வெளிப்படையான காரணங்களுக்காக நீங்கள் அந்த நபரை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியாது என்ற போது தான் எனவே அது மீண்டும் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனையைத் தரும் மற்றும் கெட்ட பழக்கங்களை வளர்க்கும் இப்போது அதை எதிர்கொள்ள மோசமான விஷயங்களைப் பற்றி சிந்திக்க பரிந்துரைக்கப்படுகிறது சில நேரங்களில் அந்த நபர் மிகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் வெறித்தனமாகவும் இருந்தார் உங்களை எரிச்சலூட்டினார் உறவு இருந்த போது கூட இந்த நபருடன் கடைசி வரை வாழ வேண்டுமா என்று நீங்கள் யோசித்தீர்கள் பல முறிவு புள்ளிகள் உள்ளன பல முறை நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்துள்ளீர்கள் என்று நினைத்தீர்கள் பின்னர் மற்ற நபர் உண்மையில் உங்களை எரிச்சலூட்டினார் இப்போது இது சரியான நபர் அல்ல என்று நீங்கள் நினைத்த அந்த நேரங்களை நினைத்துப் பாருங்கள் இப்போது டோபமைன் ஆசையைக் குறைக்க இது உங்களுக்கு உதவப் போகிறது பின்னர் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அது தேடுகிறது எனவே நடந்த மோசமான விஷயங்களைப் பற்றிய இந்த சிந்தனை பொதுவாக நினைவகம் தவிர்க்க முயற்சிக்கிறது மீண்டும் டோபமைன் காரணி காரணமாக ஆனால் நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்க முடிந்தால் டோபமைனைப் பயன்படுத்தவும் இது உங்களுக்கு உதவும் ஆனால் வேறு வழியில் பின்னர் அது உங்களை பலப்படுத்திக் கொள்ள வைக்கும் மேலும் படிப்படியாக அதிலிருந்து உங்களை வெளியே வர வைக்கும் விரைவில் அல்லது பின்னர் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்க வைக்கும் இப்போது நான் உங்களுடன் பேசிய அதே ஜைகோனிக் விளைவைப் பார்ப்போம் அது நீங்கள் முழுமையடையாத சில செயல்பாட்டைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் உங்கள் எண்ணங்களை ஊடுருவிச் செல்கிறது இப்போது உற்பத்தித்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அந்த விளைவை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் இப்போது முடிக்கப்படாத செயல்பாடு விளைவுக்கு ஏற்ப பதட்டத்தைத் தருவதால் ஒரு செயல்பாட்டில் கவனம் செலுத்தி அது முடியும் வரை அதனுடன் தொடர்பில் இருப்பது முக்கியம் இதைப் பற்றி மீண்டும் சிந்தியுங்கள் நீங்கள் எதையாவது முடிக்காமல் விட்டுவிட்டால் அந்த நேரத்தில் அது சரியாக இருப்பதாகத் தெரிகிறது அதை பின்னர் முடிக்கலாம் பின்னர் நீங்கள் சென்று வேறு ஏதாவது தொடங்குகிறீர்கள் ஆனால் இன்னும் முடிக்கப்படாத அந்த பனியால் உங்கள் மனம் ஏற்கனவே கனமாக உள்ளது பின்னர் அது மற்றொரு செயல்பாட்டில் கவனம் செலுத்த உங்களை அனுமதிக்காது மற்றும் உங்கள் மனம் பின்னோக்கி சென்று உங்களுக்கு நினைவூட்டுகிறது அது அது என்ன ஆனது நீங்கள் அதை முழுமையடையாமல் விட்டுவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை இதற்காக செலவிடுகிறீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று அதை முடிக்கும் வரை இதில் கவனம் செலுத்த நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் எனவே நீங்கள் எப்படி உங்களை மிகவும் அதிக உற்பத்தி செய்யும் நபராக மாற்றிக் கொள்ளலாம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இந்த விளைவை எப்படி பயன்படுத்தலாம் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டும் கொள்கை என்னவென்றால் நீங்கள் ஒரு வேலையைத் தொடங்கினால் அதை முடிக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை தொடங்கினால் அதை முடிக்கவும் எந்த சிறிய விஷயமும் ஒரு புத்தகத்தைப் படிப்பது அது இதுவாக இதுவாக கூட இருக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் பாடலை 10 நிமிடங்கள் கேட்க விரும்பினீர்கள் அதை பாதியில் விடாதீர்கள் அதை முடிக்கவும் குறிப்பாக தனிப்பட்ட அளவில் தொழில்முறை மட்டத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் எந்தவொரு வேலையையும் பொறுத்தவரை அதை இடையில் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் அதை தொடங்கினால் முடித்துவிடுங்கள் இது உங்கள் ஆளுமையில் நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வளர்ச்சி பழக்கம் நான் அதைத் தொடங்கினால் அதை முடிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்ன வேண்டுமானாலும் வரட்டும் இடையில் என்ன தடைகள் வந்து நின்றாலும் நான் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பேன் ஆனால் நான் அதை முடிப்பேன் நான் விடாமுயற்சியுடன் இருப்பேன் நான் இறுதி வரை இருப்பேன் அதை நான் கண்டிப்பாக முடிப்பேன் ஏனென்றால் அதை முடிப்பது உங்களுக்கு ஒரு நிறைவு உணர்வை தருகிறது அந்த நிறைவு உணர்வு உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் பேரின்பத்தையும் மன அமைதியையும் அளிக்கிறது இந்த பாடத்திட்டம் முழுவதும் நான் உங்கள் மனதில் ஊடுருவ முயற்சிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த வகையான இன்பத்தையும் எந்த வகையான மகிழ்ச்சியையும் தேடுவதை விட மிக முக்கியமான மன அமைதி உங்களுக்கு இருப்பது மிகவும் முக்கியம் ஆனால் நீங்கள் சுய உணர்தல் பெற முயற்சிக்கும்போது அதை அதை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் தேவை சாதனையை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது அதை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு உயர் மட்ட சுய விழிப்புணர்வுடன் செயல்படும்போது ஆனால் உங்களால் ஒரு பணியை முடிக்க முடியும் போது அது கிடைக்கும் அது உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் மகிழ்ச்சியான மன அமைதியைத் தரும் வருத்தமில்லாத வாழ்க்கையை வாழுங்கள் ஆனால் உங்களுக்கு முழுமையான அமைதியைத் தரும் வாழ்க்கையையும் வாழுங்கள் இப்போது நீங்கள் ஒரு முடிக்கப்பட்ட பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு செல்லும்போது உங்கள் நம்பிக்கையின் நிலை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் முடிக்கப்படாத முழுமையற்ற ஒன்றை விட்டுவிட்டால் எண்ணங்கள் உங்களைத் தொந்தரவு செய்யும் பின்னர் அது உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள உங்களை அனுமதிக்காது இது உங்கள் குறைந்த சுயமரியாதையை தொடர்ந்து அதிகரிக்கும் அது உங்களை பலவீனப்படுத்தும் மேலும் அது உங்களை மேலும் மேலும் கவலையுள்ள நிலையில் வைத்திருக்கும் ஆனால் பின்னர் இந்த பகுதியை புரிந்துகொள்வது நீங்கள் ஒரு முடிக்கப்பட்ட வேலையிலிருந்து இன்னொரு பணிக்கு செல்லும்போது எனவே அது உங்கள் ஆளுமையை உருவாக்கப் போகிறது அது நான் எதையாவது தொடங்குகிறேன் அதை முடிப்பேன் என்ற உணர்வை ஏற்படுத்தப் போகிறது நீங்கள் நிறைய நம்பிக்கையை மீறுவீர்கள் மக்கள் உங்களைப் பின்தொடர்வார்கள் ஏனென்றால் நான் அணுக வேண்டிய நபர் இவர்தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் நான் இந்த பணியைக் கொடுத்தால் அது நிறைவடையும் இப்போது உங்களிடம் உள்ள இந்த அறிவு தள்ளிப்போடுவதை வெல்லவும் உதவுகிறது தள்ளிப்போடுதல் என்பது ஒருவர் வளர்க்கக்கூடிய மோசமான கெட்ட பழக்கங்களில் ஒன்றாகும் மற்றும் இந்த சிந்தனை மற்றும் இந்த உணர்தல் மற்றும் உள்மயமாக்கல் மட்டுமே ஒத்திவைப்பை வெல்ல உங்களுக்கு உதவும் அது ஒரு தொடக்க சிக்கல் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் உணர்கிறீர்கள் எந்தவொரு வேலையையும் நீங்கள் ஒத்திவைப்பது நீங்கள் அதைச் செய்வதைத் தவிர்ப்பது இது ஆரம்ப சிக்கல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை எப்படியாவது தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை முடித்தவுடன் டோபமைன் உங்களுக்குக் கொடுக்கும் மேலும் நீங்கள் அதை முடிக்காவிட்டால் இந்த ஜிகார்னிக் விளைவு உங்களை விடுவிக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் அதை எப்படியும் முடிப்பீர்கள் எனவே நீங்கள் அதை எப்படியாவது தொடங்கி பின்னர் அதை எப்படியும் முடிப்பீர்கள் மேலும் தள்ளிப்போடுதலை வெல்ல இது மட்டுமே தேவை என்று நினைப்பது அதை எப்படியோ தொடங்குகிறது நீங்கள் நடக்க விரும்பவில்லையா அது உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து முதல் படி எடுப்பது மட்டுமே எனவே மீதமுள்ளவை நடக்கும் வேலையை எழுதத் தொடங்க உங்களுக்கு பிடிக்கவில்லையா நீங்கள் அதை சமர்ப்பிக்க விரும்பவில்லையா இது முதல் சில வரிகளை மட்டுமே எழுதுவதாகும் உண்மையில் நான் 10 நிமிடங்கள் மட்டுமே நடப்பேன் என்று நீங்கள் கூட சொல்லலாம் நீங்கள் உங்கள் அலாரத்தை செட் செய்கிறீர்கள் மற்றும் பின்னர் அந்த செயல்பாட்டில் 10 நிமிடங்கள் மட்டுமே நடக்கிறீர்கள் பின்னர் 10 நிமிடங்களுக்குப் பிறகு நீங்கள் ஏற்கனவே சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதையும் ஏற்கனவே புத்துணர்ச்சியுடன் இருப்பதையும் உணருகிறீர்கள் ஏனென்றால் இப்போது ஜிகார்னிக் விளைவு செயலில் இருக்கப் போகிறது பின்னர் டோபமைனுடன் இணைந்து இப்போது நீங்கள் அதை முழுமையாக்காமல் விட முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அதைத் தொடர வேண்டும் எனவே தொடங்குங்கள் பின்னர் நீங்கள் அதை முடிப்பீர்கள் அதை ஒரு வகையான தங்க விசை வரியாக வைத்திருங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்கும் வகையில் நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்கள் உற்பத்தித்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் வளர்க்க விரும்பினால் இப்போது மூளையைப் பொறுத்தவரை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய வேறு சில அம்சங்கள் உள்ளன மேலும் இது உங்கள் உற்பத்தித்திறனை அதிகரிக்கவும் உதவும் இப்போது நாம் தொடங்கிய ஒரு செயல்பாட்டின் சுழற்சியை மூளை முடிக்க வேண்டும் எனவே நீங்கள் மூளையை போதையளிக்கின்ற பழக்கத்திலிருந்து விடுவிக்க விரும்பினால் அதில் முடிக்கப்படாத அல்லது முழுமையற்ற பணியை நீங்கள் வடிவமைக்க வேண்டியதில்லை அதற்கு என்ன அர்த்தம் இப்போது ஒரு செயல்பாட்டு சுழற்சி வளையத்தை நாம் தொடங்கியவுடன் முடிக்கப்படுகிறது அல்லது பூர்த்தி செய்யப்படுகிறது என்ற உணர்வை மூளை பெற வேண்டும் எனவே நீங்கள் உண்மையில் மூளையை போதை பழக்கங்களிலிருந்து விடுவிக்க விரும்பினால் முழுமையடையாத எந்த நடவடிக்கைகளுடனும் நீங்கள் அதை வடிவமைக்கக்கூடாது இதன் பொருள் மீண்டும் முடிக்கப்படாத பணிகள் பிரீமியம் இடத்தை ஆக்கிரமித்து தடுப்பதன் மூலம் அதிக அளவு மன வளங்களைப் பயன்படுத்துகின்றன ஆனால் நீங்கள் அதை முடிக்கும் வரை செல்ல மறுக்கிறது எனவே முடிக்கப்படாத செயல்பாடுகள் எனவே அவை புற்றுநோய் பரவுவது மற்றும் உங்கள் மூளையில் பிரீமியம் இடத்தை ஆக்கிரமிப்பது போன்றது பின்னர் நீங்கள் அவற்றை வெளியேற்ற முயற்சிக்காவிட்டால் அவற்றை உங்கள் மனதில் இருந்து அகற்ற முயற்சிக்காவிட்டால் எனவே பிற ஆக்கபூர்வமான மற்றும் சுவாரஸ்யமான மற்றும் சவாலான செயல்பாடுகளைப் பயன்படுத்துவதற்கான முக்கியமான இடத்தை அவர்கள் உங்களை அனுமதிக்கப்போவதில்லை முழுமையற்ற செயல்பாடுகளின் சங்கிலியிலிருந்து உங்கள் மனதை விடுவிக்க விரும்பினால் இந்த காரணத்திற்காக மட்டுமே நீங்கள் எந்த தொலைக்காட்சி தொடர்களையும் பார்ப்பதை நிறுத்த வேண்டும் ஏன் நீங்கள் ஏன் தொலைக்காட்சித் தொடர்களைப் பார்க்கக்கூடாது ஏனெனில் மூளை கட்டாய தொலைக்காட்சி தொடர் பார்ப்பது போன்ற போதை பழக்கத்தை உருவாக்குகிறது அதைச் செய்தது யார் அடுத்து என்ன நடக்கிறது கொலையாளி யார் என்ற தகவலைப் பெறும் வரை அது ஏன் நடந்தது அந்த நபருக்கு நினைவாற்றல் திரும்ப வருமா இல்லையா அந்த நபர் இறக்கப் போகிறாரா இல்லையா இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் அடுத்த நாள் அடுத்த வாரத்தில் காண்பிக்கப்படும் எனவே அது தெரிந்துவிட்டது அது முடிந்துவிட்டது என்ற தகவல்களை மூளை பெற வேண்டும் அடுத்த வாரத்திலோ அல்லது அதற்கு அடுத்த வாரத்திலோ இந்தத் தொடர் தொடரப்படாது என்ற தகவல் அதை அது தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் வரை அது பல ஆண்டுகளாக யுகங்களாகக் காட்டப்பட்டாலும் அதைப் பார்த்துக் கொண்டே இருக்கும் அது முடிந்துவிட்டது என்பதை அறிய விரும்பும் வரை மூளை அதைப் பார்ப்பதற்கு அடிமையாகிறது எனவே அதிக அளவு உற்பத்தித்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் கூடுதல் செயல்பாடுகளுக்கு உங்கள் மூளையில் நிறைய இடத்தை விடுவிக்க விரும்பினால் எந்தத் தொடர்களையும் பார்ப்பதை நிறுத்துங்கள் வீடியோ கேம்களை விளையாடும் போதும் இது நிகழ்கிறது இப்போது வீடியோ கேம்கள் உங்களை நெருக்கமான நிலைக்கு அழைத்துச் செல்கின்றன நீங்கள் அந்த நிலையை அடைகிறீர்கள் அதை முடிக்கப் போகிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை இறுதி நிலைக்கு வர ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் பின்னர் கடைசி வாயிலைத் திறந்து பின்னர் சென்று புதையலைப் பெற அவர்கள் உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே இது எப்போதும் நெருங்கி வருகிறது ஆனால் போதுமான அளவு முழுமையடையவில்லை இப்போது விளையாட்டுகள் உறுதி செய்யும் வழி இதுதான் நீங்கள் அதனுடன் ஒட்டிக்கொள்வதையும் அதற்கு நிரந்தரமாக அடிமையாக இருப்பதையும் இது உறுதி செய்யும் ஒரு நிரந்தர அடிமைத்தனம் நிரந்தர அடிமைத்தனம் இந்த ஜைகோனிக் விளைவின் காரணமாக ஏற்படுகிறது இது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பயன்படுத்தப்படலாம் மற்றும் வீடியோ கேம்களில் இது கேம்களுக்கு உங்களை பசை போல் ஒட்டிக்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது எனவே மனம் எப்போதும் நான் முடிக்க வேண்டும் நான் முடிக்க வேண்டும் என்று தேடுகிறது பின்னர் அது உங்களை ஒருபோதும் முடிக்க விடாது பின்னர் நாம் ஜைகோனிக் விளைவை மிகவும் ஆக்கபூர்வமான நேர்மறையான முறையில் பயன்படுத்த முடியுமா இப்போது நீங்கள் அதை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்தினால் ஜிகோனிக் விளைவு உங்களை நோய்வாய்ப்பட்ட படுக்கையில் இருந்து வெளியேறவும் பணியை முதலில் முடிக்கவும் உந்துதலை அளிக்கும் எனவே சிறந்த கலைஞர் கூட எப்போதும் செய்திருக்கிறார்கள் எனவே ஒரு தயாரிப்பு முடிக்கப்படாமல் முழுமையடையாமல் இருக்கும்போது நான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நான் அதை முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்று மனதில் நினைப்பது இதுதான் எனவே அது அவர்களை எந்த வகையான உடல் வலியையும் சமாளிக்கவும் தூண்டுகிறது மற்றும் பின்னர் செயல்பட வைக்கிறது பின்னர் நிகழ்த்த வைக்கிறது உச்ச செயல்திறனை அனுபவிக்க வைக்கிறது மூளையில் இணைக்கப்பட்டுள்ள இந்த செயல்பாட்டின் காரணமாக நீங்கள் அதை முடிக்காவிட்டால் உங்கள் மன அமைதியைப் பெறப் போவதில்லை நீங்கள் அந்த ஆக்கபூர்வமான ஒற்றுமையைப் பெற மாட்டீர்கள் அது முரண்பாடாக மட்டுமே இருக்கும் இப்போது எளிய உதாரணம் காது புழுக்கள் எனவே காதுப் புழுக்கள் பாடல்களை அடையாளமாகக் குறிப்பிடுவது போன்றது எனவே நான் எழுந்ததும் நீங்கள் எழுந்ததும் திடீரென்று ஒரு பாடல் உங்கள் மனதில் வருவதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் அது எப்படி வந்தது என்று உங்களுக்குத் தெரியாது ஒருவேளை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கலாம் அல்லது வானொலியில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது யாராவது அந்தப் பாடலின் ஒரு வார்த்தையைக் குறிப்பிட்டிருக்கலாம் மற்றும் பின்னர் அது உங்கள் மனதில் தூண்டப்பட்டது பின்னர் அது நாள் முழுவதும் உங்கள் மனதைத் தூண்டுகிறது பின்னர் நீங்கள் அதை அதை தொடர்ந்து கேட்கிறீர்கள் எனவே அதனால்தான் இது காதுப் புழு போன்றது அது உங்கள் காதுக்குள் உள்ளது பின்னர் நீங்கள் முழு நேரத்தையும் கொடுக்காவிட்டால் அதிலிருந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் அதை முழுமையாகக் கேட்கிறீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் மனதை பொறுமையாகக் கவனிக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் நான் அதை முழுமையாக முடிக்கிறேன் என்னை விட்டு போ ஆனால் ஆனால் அது உன்னை விட்டு போகாது எனவே சில நேரங்களில் அது நாள் முழுவதும் உங்கள் காதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது யாரோ அதை தொடங்கினர் யாரோ அதை வழியில் விசில் அடித்தனர் ஆனால் நீங்கள் அதை உங்கள் காதில் பெற்றீர்கள் இப்போது இது மீண்டும் இந்த ஜைகார்னிக் விளைவுக்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டு அங்கு முழுமையற்ற விஷயங்கள் தொடர்ந்து உங்களைத் தொந்தரவு செய்யும் இந்த விளைவு காரணமாக கையில் உள்ள எந்த வேலையிலும் கவனம் செலுத்த உங்களை அனுமதிக்காத ஏதோவொன்றில் மூளை மூழ்கியுள்ளது ஆனால் ஜிகார்னிக் விளைவின் உள்மயமாக்கல் எந்தவொரு செயல்பாட்டையும் அடைய அல்லது சிறந்து விளங்குவதற்கு மிகவும் தேவையான உள்ளார்ந்த உந்துதலை உங்களுக்கு வழங்க முடியும் இதற்கு என்ன அர்த்தம் உங்களால் உள்வாங்க முடிந்தால் ஆழமாக சிந்தித்து அடையாளம் கண்டு புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு செயலை ஆரம்பித்து முடித்தால் இந்த ஜிகர்னிக் விளைவை என் மீது செயல்பட விடமாட்டேன் அது என்னை மீண்டும் பணிகளுக்குச் செல்ல வைக்காது இதற்கு முன்பு நான் அதை முடிக்கவில்லை எனவே நான் செய்ய விரும்பாத ஏதோவொன்றில் மூழ்குவதை விட புதிய செயல்களைச் செய்வதற்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் அதிக நேரத்தைச் செலவிடுவதற்கும் எனக்கு எப்போதும் நேரம் கிடைக்கும் எனவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முதலில் அதை முடித்து பின்னர் அதிலிருந்து வெளியே வாருங்கள் நீங்கள் தப்பிக்கிறீர்கள் இப்போது நான் அதை தொடங்குகிறேன் நான் அதை முடிப்பேன் என்று நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் எதையும் முழுமையாக்காமல் விடமாட்டேன் இல்லையெனில் இந்த ஜைகார்னிக் விளைவு எனவே அது எனது நினைவை பின்னோக்கிச் செல்ல அனுமதிக்கப் போகிறது பின்னர் அது மிகவும் விரும்பத்தகாத நேரத்தில் அல்லது ஒரு புதிய செயலுக்கு நான் அளித்து வரும் குறிப்பிடத்தக்க நேரத்தில் ஊடுருவப் போகிறது அது வந்து என்னைத் துன்புறுத்துகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மன அழுத்தத்தைத் தீர்த்துக்கொள்ளவும் நல்ல உணர்வை அதிகரிக்கவும் உங்களை அழைத்துச் செல்வதால் நிறைவுகளைத் தேட உங்கள் மூளையை நீங்கள் மாற்றியமைக்கலாம் எனவே உங்கள் மூளைக்கு புரிய வைக்க நீங்கள் முழுமையாக முயற்சி செய்கிறீர்கள் நான் அதை முடித்தால் எந்தவொரு பதற்றத்தையும் என்னால் தீர்க்க முடியும் மேலும் இது உங்களுக்கு இந்த நல்ல உணர்வைத் தருகிறது நான் முடித்தேன் என்னைப் பற்றி நான் நன்றாக உணர்கிறேன் இதைத்தான் நான் விரும்புகிறேன் முடிக்காமல் இருப்பது எனவே இது மீண்டும் என்னை பயமுறுத்தப் போகிறது மேலும் மற்றொரு பணியை சிறந்த முறையில் செய்ய இது என்னை அனுமதிக்கப்போவதில்லை எனவே நான் அதை முடிக்கிறேன் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் இந்த ஒற்றை தரம் இந்த ஜைகார்னிக் விளைவு இருப்பதால் என் மனதில் அது நடக்க விடாமல் இருக்க விரும்புகிறேன் எனவே எதிர்ப்பதற்காக நான் எப்போதும் ஒரு பணியைத் தொடங்கி அதை முடிப்பேன் நான் எதையும் முழுமையடைய விடமாட்டேன் இப்போது நான் உங்களுக்குச் சொல்லும் ஒரு சிறிய விஷயம் மின்னஞ்சல் இன்பாக்ஸ் உங்கள் இன்பாக்ஸில் சுமார் 5000 மின்னஞ்சல்கள் உள்ளன என்று சொல்லலாம் தேவையில்லாத அனைத்து மெயில்களையும் நீக்கி கோப்புறைகளை உருவாக்கி பின்னர் உங்களுக்குத் தேவையானதை வைத்து உங்கள் இன்பாக்ஸில் 0 ஐ உருவாக்கினால் அதை நீங்கள் பார்க்க முடிந்தால் எனவே இது உண்மையில் உங்களை அதிக உற்பத்தி செய்ய வைக்கிறது மேலும் இந்த ஜைகார்னிக் விளைவை நீங்கள் சரிபார்க்க முடியும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இல்லையெனில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மின்னஞ்சலுக்குச் செல்லும்போது அது உங்களுக்கு நிறைய சுமையை ஏற்படுத்துகிறது ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற உணர்வை அது எப்போதும் உங்களுக்குத் தருகிறது நீங்கள் விட்டுவிட்டீர்கள் ஏதோ முக்கியமானதாக இருக்கலாம் புதைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்க மறந்துவிட்டீர்கள் அது ஆனால் அதை சரிபார்க்க நேரம் இல்லை ஆனால் நீங்கள் இதைச் செய்ய முடிந்தால் மனம் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கும் பின்னர் மூளை ஒரு புதிய பணியில் கவனம் செலுத்த முடியும் முழு வீரியத்துடன் இப்போது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் மிகவும் பிரபலமான நாடகமான ஹேம்லெட்டில் வரும் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையுடன் இந்த விரிவுரையை முடிக்க விரும்புகிறேன் இது உண்மையில் ஒரு தந்தையால் ஒரு மகனுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையாகும் பொலோனியஸ் தனது மகன் லார்ட்ஸுக்கு சொன்னது ஆனால் நான் ஏன் இதை முடிவுக்கு பயன்படுத்துகிறேன் கடந்த இரண்டு விரிவுரைகளில் கெட்ட பழக்கங்களைத் தவிர்க்கவும் நல்ல பழக்கங்களை உருவாக்கவும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் இப்போது அந்த நல்ல பழக்கங்கள் என்ன அந்த கெட்ட பழக்கங்கள் என்ன என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் நான் சிலவற்றை பட்டியலிட்டுள்ளேன் இவை நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் என்று நான் கூறியுள்ளேன் இப்போது நானோ அல்லது வேறு யாராவது உங்களை மேற்பார்வையிடப் போவதில்லை நீங்கள் அவர்களை உருவாக்கப் போகிறீர்களா நீங்கள் அவற்றை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப் போகிறீர்களா இதைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் மேல் சராசரியிலிருந்து தனிச்சிறப்பும் செல்லப் போகிறீர்களா என்று யாரோ ஒருவர் இருக்கிறார் அதனால் ிறார் நான் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க முயற்சிப்பேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் யாரும் அங்கு இல்லை யாரும் பார்க்கவில்லை நான் ஏதாவது தவறு செய்ய முயற்சிப்பேன் பின்னர் ஒரு கெட்ட பழக்கத்தை வளர்த்துக் கொள்வேன் எனவே ஷேக்ஸ்பியர் சொல்வது இதுதான் அவர் இதை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சுயமாக உண்மையாக இருங்கள் என்று கூறுகிறார் பல பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன நிறைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்குச் சொல்லப்பட்ட அனைத்தும் உங்கள் சுயத்திற்கு உண்மையாக இருங்கள் உங்களிடம் உண்மையாக இருங்கள் நீங்கள் வேறொருவரிடம் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் தந்தையிடம் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் முதலாளிக்கு உண்மையாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையிடம் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை உங்கள் அண்டை வீட்டாரிடம் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருங்கள் இரவு பகலைப் போல் அது தொடர வேண்டும் நீங்கள் எந்த மனிதனிடமும் பொய்யாக இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று நீங்களே உங்களுக்கு உறுதியளிக்கவும் அப்போது நீங்கள் ஒருபோதும் யாரிடமும் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் உங்களிடம் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் எந்த கெட்ட பழக்கத்தையும் உருவாக்க மாட்டீர்கள் என்பதை இது குறிக்கிறது இந்த சிந்தனையை மனதில் கொண்டு இந்த விரிவுரையை முடிக்கும் இந்த கட்டத்தில் இந்த வாரம் முடிக்க இன்னும் ஒரு சொற்பொழிவு மட்டுமே உள்ளது இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்